இன்று நாம் ஒளியின் முனைவாக்கம் பற்றி விவாதித்து முனைவாக்கம் சோதனையை எவ்வாறு செய்வது என்பது பற்றி பார்க்கலாம் நான் ஒளியின் முனைவாக்கம் பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் ஒளி என்பது மின்காந்த அலை ஆகும் இது நமக்கு நன்றாக தெரியும் ஒளியானது மின்புலப் பகுதியையும் மின்காந்தப்புல பகுதியையும் கொண்டுள்ளது இந்த இரண்டு பகுதிகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன மேலும் இந்த இரண்டு பகுதிகளும் ஒளியின் திசைவேகத்திற்கு செங்குத்தாக உள்ளன அதாவது மின்புலப் பகுதி மின்காந்தப் பகுதி மற்றும் ஒளியின் திசை இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன படத்தில் பாருங்கள் மின்புலப் பகுதி E என்றும் மின்காந்தப் பகுதி H என்றும் காட்டப்பட்டுள்ளது படத்தில் காட்டியுள்ள மின்புலப் பகுதி மற்றும் மின்காந்தப் பகுதி இவற்றின் வீச்சுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன மின்காந்தப் பகுதியின் வலிமை மின்புலப் பகுதியின் வலிமையை விட மிகவும் குறைவாக இருக்கிறது மேலும் பொதுவாக பொருள்களில் அது ஏற்படுத்தும் விளைவு புறக்கணிக்கதக்கதாக இருக்கிறது எனவே நாம் இங்கே மின் பகுதி மட்டும் எடுத்துக் கொள்கிறோம் ஒரே அலையில் மின் பகுதி மற்றும் காந்த பகுதி இரண்டும் எவ்வாறு வேறுபடுகிறது என்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஏனென்றால் அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கின்றன நாம் மின்காந்தப் பகுதியை இங்கே எடுத்துக்கொள்ளவில்லை ஒளியானது செல்லும் திசை படத்தில் காட்டப்பட்டுள்ளது மேலும் மின் பகுதியும் எவ்வாறு வேறுபடுகிறது என்றும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது மின் பகுதியானது சுற்றிக்கொண்டே இருக்கிறது அதுவும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது சுற்றிக் கொண்டே இருப்பதால் அதனுடைய திசை மாறிக்கொண்டே இருக்கிறது அதாவது ஒளி செல்லும் திசைக்கு செங்குத்தாக அது சுற்றுகிறது நாம் அதை மின் பகுதி அதிர்வு அடைகிறது என்று கூறலாம் அதாவது எல்லா திசைகளிலும் ஒளி செல்லும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வு அடைகிறது என்று கூறலாம் இந்த வகையான ஒளியை நாம் முனைவாக்கம் பெறா என்று கூறுகிறோம் முனைவாக்கம் பெறா ஒளியை நாம் படத்தில் தனியாக குறித்துக் காட்டியுள்ளோம் படத்தில் தனியாக காட்டியுள்ளதில் ஒளி செல்லும் திசை எல்லா திசைகளிலும் காட்டப்பட்டுள்ளது அதை வெக்டார் குறியீடாக நாம் காட்டியுள்ளோம் நீங்கள் இவற்றை இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடியும் அந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான பகுதிகளாகும் எந்த வெக்டார் பகுதிக்கும் இரண்டு பகுதிகள் இருக்கும் அவையும் படத்தில் தனியாக காட்டப்பட்டுள்ளது படத்தில் இந்த இரண்டு பகுதிகளும் காட்டப்பட்டுள்ளன ஒரு பகுதி ஒளி செல்லும் திசையையும் மற்றொன்று அதற்கு செங்குத்தாகவும் இருக்கிறது இங்கே அதை அம்புக் குறியிட்ட ஒரு கோடாக காட்டப்பட்டுள்ளது செங்குத்தாக உள்ளது ஒரு புள்ளியாக காட்டப்பட்டுள்ளது அதாவது மின்புலப் பகுதி புள்ளியாக காட்டப்பட்டுள்ளது அது இந்த தாள் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது அம்புக்குறி மற்றும் புள்ளி இரண்டும் இருந்தால் அது முனைவாக்கம் பெறா ஒளி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த இரண்டு பகுதிகளில் ஒன்றை நாம் ஏதாவது ஒரு வகையில் எடுத்து விட்டோம் என்றால் அதற்கு பெயர் முனைவாக்கம் பெற்ற ஒளி ஆகும் அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு கோட்டில் அம்புக்குறி கோடுகள் மட்டும் உள்ள கோடாக உள்ளது இது ஒரு முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் மற்றொரு கோட்டில் புள்ளிகள் மட்டும் உள்ளன இதுவும் முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் நாம் இவ்வாறாக இந்த இரண்டு வகைகளில் முனைவாக்கம் பெற்ற ஒளியை குறிக்கலாம் அதாவது மின் பகுதி ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் இருந்தால் அதற்கு முனைவாக்கம் பெற்ற ஒளி என்று பெயர் இது ஒரு மின்காந்த அலை ஆகும் எனவே இதை படத்தில் காட்டியுள்ளபடி y மற்றும் xt சார்பாக ஒரு சமன்பாடு எழுதலாம் இங்கே y திசையானது பின்பகுதியையும் z பகுதியானது காந்த பகுதியையும் குறிக்கிறது எந்த ஒரு மின் பகுதிக்கும் நாம் y பகுதியை எடுத்துக் கொள்கிறோம் இந்த சமன்பாடு கீழுள்ளவாறு எழுதப்பட்டுள்ளது இங்கே a வீச்சு ஆகும் Y xt a Sinkx - ωt இங்கே t 2π ω இங்கே k 2 π λ இங்கே ω என்பது நேரத்துடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது மேலும் நேரம் t என்பது 2 π ω ஆகும் இங்கே k என்பது அலை வெக்டார் ஆகும் k என்பது 2 π λ ஆகும் இங்கே k மற்றும் ω இரண்டும் முடுக்கம் வெக்டார் உடன் தொடர்பு உடையவை ஆகும் நாம் வெவ்வேறு முனைவாக்கம் பெற்ற ஒளிகளை பெறமுடியும் இப்பொழுது என்னென்ன வகைகள் உள்ளன என்று பார்க்கலாம் படத்தில் பாருங்கள் இந்த வகைதான் நேர்கோடாய்முனைவாக்கிய ஒளி அல்லது தள முனைவாக்கம் பெற்ற ஒளி என்கிறோம் இதனுடைய மின் பகுதி வெக்டார் ஒரு குறிப்பிட்ட திசையில் அதிர்வு கொண்டிருக்கிறது அப்பொழுது அதனுடைய வீச்சு மற்றும் வெப்பநிலை மாறாது இருக்கிறது அவ்வாறு இருந்தால் அதை நேர்கோடாய்முனைவாக்கிய ஒளி என்கிறோம் படத்தில் காட்டியபடி அது அம்புக் குறியிட்ட கோடாகவும் அல்லது புள்ளிகள் உள்ள கோடாகவும் நாம் வரையலாம் ஆனால் இவை எதுவாக இருந்தாலும் அதனுடைய திசை மற்றும் வீச்சு மாறாது இருக்கும் நாம் இப்பொழுது வேறு இரு வகை முனைவாக்கம் பெற்ற ஒளிகளையும் பார்க்கலாம் வட்ட முனைவாக்கம் பெற்ற ஒளி மற்றும் நீள்வட்ட முனைவாக்கம் பெற்ற ஒளி ஆகும் இந்த படத்தில் காட்டியுள்ள அம்புக் குறியிட்ட கோட்டின் முனை வட்டமாக சுற்றினால் நாம் அதை வட்ட முனைவாக்கம் பெற்ற ஒளி என்கிறோம் அம்புக் குறியிட்ட கோட்டின் முனை நீள் வட்டமாக சுற்றினால் நாம் அதை நீள்வட்ட முனைவாக்கம் பெற்ற ஒளி என்கிறோம் இந்த சுற்றுதல் என்பது கடிகார திசையிலோ அல்லது கடிகார எதிர் திசையிலும் இருக்க முடியும் கடிகார திசையில் சுற்றினால் வலஞ்சுழியானமுனைவாக்கம் பெற்ற ஒளி என்று பெயர் கடிகார எதிர் திசையில் சுற்றினால் இடஞ்சுழியான முனைவாக்கம் பெற்ற ஒளி என்று பெயர் இவ்வாறாக ஒரு முனைவாக்கம் பெற்ற ஒளியானது நேர்கோடாய்முனைவாக்கிய ஒளிவட்ட முனைவாக்கம் பெற்ற ஒளி மற்றும் நீள்வட்ட முனைவாக்கம் பெற்ற ஒளி என்று நாம் வகைப்படுத்தலாம் இப்பொழுது சோதனைகள் மூலம் இவற்றை எவ்வாறு கண்டறிவது என்று பார்க்கலாம் அடுத்ததாக எவ்வாறு முனைவாக்கம் பெற்ற ஒளியை பெறுவது என்று பார்க்கலாம் இயற்கையாக ஒளியானது முனைவாக்கம் பெறாத ஒளியாக இருக்கும் முனைவாக்கம் பெறாத ஒளியை முனைவாக்கம் பெற்ற ஒளியாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு சாதனம் தேவைப்படுகிறது உங்களுக்கு அதற்கு சில அமைப்புகள் தேவைப்படுகிறது முனைவாக்கம் பெற்ற ஒளியை பெறுவதற்கு முனைவாக்கி அதை முனைவாக்கம் பெற்ற ஒளியா என்று தெரிந்துகொள்வதற்கு நமக்கு பகுப்பாய்வி என இரண்டு சாதனங்கள் என்ன என்று பார்க்கலாம் முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி இரண்டும் சாதாரணமாக சோதனைக்கூடத்தில் உபயோகப்படுத்தும் சாதனங்களாகும் இந்த முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி இரண்டும் ஒரே சாதனங்கள் தான் அவற்றை உபயோகப்படுத்தும் முறையில் தான் நாம் அவற்றை முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி என்று கூறுகிறோம் முனைவாக்கம் பெறாத ஒளியை முனைவாக்கம் பெற்ற ஒளியாக மாற்றும் பொழுது நாம் முனைவாக்கி என்றும் முனைவாக்கம் பெற்ற ஒளியை அது எவ்வகையான முனைவாக்கம் பெற்ற ஒளி என்ற தகவலை நமக்கு கொடுத்தால் நாம் பகுப்பாய்வி என்றும் கூறுகிறோம் எனவே அது செய்யும் வேலையைப் பொறுத்து நாம் அதனை முனைவாக்கி அல்லது பகுப்பாய்வி என்கிறோம் முனைவாக்கி என்றால் என்ன இது ஒரு தட்டு வகையான பொருளாகும் இதில் ஒளி அச்சு அல்லது நுழைவு அச்சு உள்ளது ஒளியின் மின் பகுதியானது இந்த ஒளி அச்சுக்கு இணையாக இருக்கும்பொழுது மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும் அதாவது ஒளி அச்சு மற்றும் மின் பகுதி இரண்டும் இணையாக இருந்தால் இந்த தட்டின் வழியாக செல்ல முடியும் ஒளி அச்சுக்கு இணையாக இல்லாத பகுதிகள் இதன் வழியாக செல்ல முடியாது இப்பொழுது இந்த முனைவாக்கியின் மறுபக்கம் நமக்கு இந்த மின் பகுதி கிடைக்கும் இதுவே முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் நான் இங்கே இந்த அம்பு குறியிட்ட பகுதியை ஒளி அச்சுக்கு இணையாக வைத்தேன் என்றால் முனைவாக்கியின் அடுத்த பக்கம் எனக்கு இந்த அம்புக் குறியிட்ட பகுதி முனைவாக்கம் பெற்ற ஒளியாக கிடைக்கும் அதேசமயம் புள்ளியிட்ட மின் பகுதியை ஒளி அச்சுக்கு இணையாக வைத்தேன் என்றால் முனைவாக்கியின் அடுத்த பக்கம் நமக்கு புள்ளியிட்ட மின் பகுதி முனைவாக்கம் பெற்ற ஒளியாக கிடைக்கும் இப்பொழுது நான் வேறொரு முனைவாக்கி ஒன்றை முனைவாக்கம் பெற்ற ஒளியை பகுப்பாய்வு செய்வதற்கு எடுத்துக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் அதை பகுப்பாய்வி என்று கூறுகிறோம் இப்பொழுது முனைவாக்கம் பெற்ற ஒளி பகுப்பாய்வி வழியாக உள்ளே நுழைகிறது பகுப்பாய்வி கருவியின் ஒளி அச்சு முனைவாக்கி கருவியின் ஒளி அச்சுக்கு இணையாக இருக்க வேண்டும் அதாவது பகுப்பாய்வி கருவியின் ஒளி அச்சு மின் பகுதிக்கு இணையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மின் பகுதியானது முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி இரண்டின் வழியாக சுலபமாக செல்ல முடியும் நமக்கு இரண்டு பக்கமும் ஒரே அளவான இன்டன்சிட்டி கிடைக்கவேண்டும் இப்பொழுது நான் பகுப்பாய்வி கருவியை ஒரு குறிப்பிட்ட கோணம் சுற்றினேன் என்றாள் மின் பகுதியும் ஒளி அச்சுக்கு தகுந்தவாறு கோணத்தை உண்டு பண்ணும் அப்பொழுது ஒளி அச்சுக்கு இணையான மின் பகுதி மட்டும் உள்ளே நுழைய முடியும் இப்பொழுது நாம் E CosƟபகுதியானது ஒளி அச்சுக்கு இணையாக இருக்கிறது என்று எடுத்துக் கொண்டால் அந்தப் பகுதி மட்டும் தான் உள்ளே நுழைய முடியும் இப்பொழுது கோணத்தை நான் 90 டிகிரி என்று மாற்றினால் E Cos 90 என்பது 0 ஆகும் இப்பொழுது எனக்கு அடுத்த பக்கம் எந்தவித ஒளியும் கிடைக்காது இங்கே நாம் கீழ்க்கண்ட சமன்பாட்டை எழுதலாம் I I0 Cos2 Ɵ இந்த சமன்பாடு தான் மாலசின் விதி எனப்படும் நாம் இப்பொழுது மாலசின் விதி சரி பார்ப்பதற்கான சோதனையை செய்யலாம் நாம் என்ன செய்யப்போகிறோம் ஒளியின் இன்டன்சிட்டியை அளவிட போகிறோம் இந்த அமைப்பில் இருந்து நாம் I மதிப்பு மற்றும் கோண மதிப்பு Ɵ இவற்றிற்கான வரைபடம் படத்தில் காட்டியபடி வரைகிறோம் I மதிப்பானது Cos2 Ɵ மதிப்பிற்கு சமமானது ஆகும் நாம் Y அச்சில் I மதிப்பை எடுத்துள்ளோம் I முதல் மதிப்பு I0 என்று இருக்கிறது கோண மதிப்பு பூஜ்ஜியம் எனில் I0 மதிப்பு பூஜ்யம் ஆகும் இப்பொழுது படத்தில் பாருங்கள் இங்கே 0 டிகிரி 90 டிகிரி மற்றும் 180 270 என்று வெவ்வேறு கோணங்கள் வெவ்வேறு புள்ளிகளுக்கு காட்டப்பட்டுள்ளது 45 டிகிரி மற்றும் 225 டிகிரி என்றும் காட்டப்பட்டுள்ளது எனக்கு அதிகபட்ச ஒளி 0 டிகிரி மதிப்பில் ஒளி அச்சுக்கு இணையாக இருக்கும்பொழுது கிடைக்க வேண்டும் பிறகு 90 டிகிரி என்று இருக்கும்பொழுது அதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் நாம் இந்த சோதனையில் என்ன செய்ய இருக்கிறோம் கோண மதிப்பை 10 டிகிரி பிறகு 20 டிகிரி என்று ஒவ்வொரு 10 டிகிரி மதிப்புகளுக்கு அளவிட வேண்டும் அவ்வாறு அளவிட்டால் படத்தில் காட்டியபடி நமக்கு வளைவு கிடைக்கும் நாம் இப்பொழுது சோதனையை செய்யலாம் நான் உங்களுக்கு சோதனை அமைப்பை காண்பிக்கிறேன் இதுதான் விதியை சரி பார்ப்பதற்கான எளிய சோதனை அமைப்பாகும் இங்கே பாருங்கள் இதுதான் டயோட் லேசர் இதுதான் லேசர் மின் மூலமாகும் இப்பொழுது லேசர் ஒளியானது வருகிறது இது ஒரு புள்ளி மூலமாகும் பொதுவாக லேசர் ஒளி என்பது முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் எனவே லேசர் ஒளியை முனைவாக்கம் செய்ய அவசியமில்லை இதுதான் முனைவாக்கி அல்லது பகுப்பாய்வி இந்த முனையில் ஒரு வட்ட தட்டு இருப்பதை பார்க்கிறீர்கள் அதைச்சுற்றி வட்டவடிவமான அளவுகோல் இருக்கிறது அளவுகளை குறிப்பதற்காக அல்லது அடையாளம் காண்பதற்காக ஒரு சிறிய கோடு உள்ளது இப்பொழுது இந்த கோடு 0 என்ற அளவில் உள்ளது இப்பொழுது நான் இதை 20 பிறகு 30 40 50 60 என்று மாற்றுகிறேன் என்னால் இவ்வாறாக 360 டிகிரி வரை மாற்றமுடியும் இப்பொழுது பாருங்கள் இந்த அடையாள கோடு 180 டிகிரி மதிப்பில் உள்ளது இவ்வாறாக இதைச் சுற்றி நான் எந்த அளவும் எடுக்க இயலும் நான் இப்பொழுது மீண்டும் பழைய நிலைக்கே வந்துவிட்டேன் அதாவது இதைச் சுற்றி என்னால் ஒளி அச்சை சுற்ற முடியும் அதே சமயம் என்னால் கோணத்தையும் அளவிட முடியும் நான் இப்பொழுது ஏற்கனவே இருக்கும் முனையை தொந்தரவு செய்ய போவதில்லை இப்பொழுது பாருங்கள் ஒளியானது வருகிறது இந்த ஒளியானது முனைவாக்கம் பெறாத ஒளி என்றால் என்ன செய்வது என்னால் இந்த முறை முனைவாக்கியை இங்கே வைத்து முனைவாக்கம் பெற்ற ஒளியாக மாற்ற முடியும் ஆனால் அது தேவை இல்லை ஏனென்றால் நாம் லேசர் ஒளியை உபயோகப்படுத்துகிறோம் லேசர் ஒளியானது முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் நாம் ஒளி அச்சை மின் பகுதிக்கு இணையாக வைத்துள்ளோம் என்னால் இப்பொழுது ஒளியின் இன்டன்சிட்டியை அளவிட முடியும் நீங்கள் பார்ப்பது ஒளி கண்டுணர்வி கருவியாகும் ஒளியானது இதன் மேல் விழும் பொழுது இது அளவு காண்பிக்கும் இப்பொழுது உங்களுக்கு ஒளி விழும் புள்ளியை காண்பிக்கிறேன் உங்களால் இதை பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் இதற்குள்ளே இருப்பது தான் ஒளி கண்டுணர்வி இதற்கு உள்ளே ஒரு சிறிய துவாரம் இருக்கிறது உங்களால் இதை பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஒளி கண்டுணர்வி என்றால் என்ன இது ஒரு மிக எளிமையான கருவி இது ஒரு ஒளிஇருவாய் நான் உங்களுக்கு இது பற்றி விளக்குகிறேன் அதாவது ஒளி இருவாய் தத்துவத்தை உங்களுக்கு நான் விளக்குகிறேன் உங்களுக்கு PN இருவாய் பற்றி தெரிந்திருக்கும் இங்கே படத்தில் பாருங்கள் இதுதான் ஒரு இறுவாய் இந்தப் பகுதி P மற்றொரு பகுதி N ஆகும் இதற்கு நடுவில் உள்ளது வறட்சிப் பகுதி ஆகும் இந்த P மற்றும் N பகுதிகளுக்கு நடுவில் உள்ளது வறட்சிப் பகுதியாகும் நாம் இப்பொழுது தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் கொடுக்கிறோம் தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் என்றால் P என்ற பகுதி மின்கலத்தின் எதிர் முனையிலும் N பகுதி மின்கலத்தின் நேர் முனையிலும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் கொடுத்தால் என்ன நிகழும் இந்த வறட்சி பகுதியின் அகலம் அதிகமாகும் இங்கே நான் தனியாக இதை உங்களுக்கு வரைந்து காட்டியிருக்கிறேன் இங்கே இடது புறம் இருப்பது P பகுதி வலதுபுறம் இருப்பது N பகுதி இரண்டிற்கும் நடுவில் இருப்பது வறட்சிப் பகுதியாகும் இதனுடைய அகலம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது ஒளியானது இந்த மின் இருவாய் மேல் விழும் பொழுது எலக்ட்ரான் மற்றும் மின்துளை இரண்டையும் உண்டாக்குகிறது எத்தனை எலக்ட்ரான் மற்றும் எத்தனை மின்துளை என்பது ஒளியின் இன்டன்சிட்டிக்கு நேர் விகிதத்தில் உள்ளது இப்பொழுது நீங்கள் மின்சாரத்தை அளவிட முடியும் அதாவது இந்த எலக்ட்ரான் மின்துளை இங்கே நகர்கிறது அதனால் நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது மின்சாரத்தின் அளவு என்பது எலக்ட்ரான் மின்துளை இரட்டை செறிவுவை பொருத்தது இப்பொழுது இந்த எலக்ட்ரான் மின்துளை இரட்டை வேறு வழியில் இருந்தால் நமக்கு இந்த மின்சாரம் கிடைக்காது அதனால்தான் நாம் இந்த வறட்சி பகுதியை அதிகப்படுத்தி எலக்ட்ரான் மின்துளை இரட்டையை உற்பத்தி செய்கிறோம் இந்த எலக்ட்ரான் மின்துளை இரட்டை என்பது ஒளியின் செறிவை பொருத்ததாகும் செறிவு அதிகமாக இருந்தால் நமக்கு மின்சாரம் அதிகமாக கிடைக்கும் அதாவது மின்சாரம் என்பது எலக்ட்ரான் மின்துளை இரட்டை மதிப்புக்கு நேர் விகிதத்தில் உள்ளது இவ்வாறாக ஒளியின் இன்டன்சிட்டியை நாம் மின்சாரம் மூலம் அளவிடுகிறோம் இப்பொழுது நாம் என்ன செய்யப் போகிறோம் இதுதான் பகுப்பாய்வி நான் இப்பொழுது அளவு எடுக்க வேண்டும் இங்கே பாருங்கள் இந்த வட்ட அளவுகோலில் அளவுகள் உங்களுக்கு தெரிகிறது இந்தக் குறியீடு இப்பொழுது 20 அல்லது 25 என்று காட்டுகிறது 25 என்று எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு அளவும் 2 டிகிரி என்று இருக்கிறது எனவே இது 25 ஆகும் இதை இவ்வாறு அமைக்க வேண்டி இருக்கிறது இது கோணம் Ɵ ஆகும் இதுதான் ஆரம்ப கோணம் இது கோணம் கிடையாது இந்த அளவு பகுப்பாய்வின் அளவாகும் இந்த அளவை Ɵ0 என்று எடுத்துக்கொண்டு அதை 25 டிகிரி என்று எழுதுகிறோம் அட்டவணையில் இதை பாருங்கள் இப்பொழுது உங்களால் இங்கே தனியாக இருக்கும் ஒரு டிஜிட்டல் அளவு கருவியையை பார்க்க முடியும் இந்த கருவியில் மின்சாரத்தை அளவிட முடியும் இது எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்றும் உங்களால் பார்க்க முடியும் இது ஒளி கண்டுணர்வி கருவியிலிருந்து இணைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இதனுடைய அளவு 30 2 என்று இருக்கிறது இந்த மின்சாரத்தை மிக அதிக அளவு ஒளி வரும்பொழுது காட்டுமாறு அமைத்துள்ளேன் அதாவது ஒளியானது 25 டிகிரி இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட அளவாகும் இங்கே ஒளி அச்சு மின் பகுதிக்கு இணையாக இருக்கும்பொழுது இந்த அளவு எடுக்கப்பட்டதாகும் அதாவது இந்த இடத்தில் Ɵ0 அளவானது 25 டிகிரி ஆகும் நாம் எவ்வகையான சமன்பாடு உபயோகப்படுத்தி இருந்தாலும் ஒளி மற்றும் மின் பகுதி இவற்றிற்கான இடைப்பட்ட கோணமாகும் Ɵ0 இப்பொழுது இங்கே நான் எழுதி இருப்பதை பாருங்கள் 25 மைனஸ் Ɵ0 என்பது 0 டிகிரி எனில் மின்சாரத்தின் அளவு என்ன அதன் அளவு 30 2 ஆகும் இந்த அளவானது மில்லி ஆம்பியர் ஆகும் இங்கே நான் இரண்டு வகைகளில் அளவெடுக்க முடியும் ஒன்று மைக்ரோ ஆம்பியர் மற்றொன்று மில்லி ஆம்பியர் நான் மில்லி ஆம்பியர் என்று வைத்துள்ளேன் எனில் மின்சாரத்தின் அளவு 30 2 என்று இருக்கிறது நான் இப்பொழுது கோணத்தை மாற்றுகிறேன் கோணத்தை ஒவ்வொரு 10 அல்லது 20 டிகிரியாக மாற்றுகிறேன் இப்பொழுது 25 என்று இருக்கிறது நான் இப்பொழுது இதை சுற்றும் பொழுது மின்சாரம் எவ்வளவு இருக்கிறது இன்டன்சிட்டி மாறும்பொழுது மின்சாரம் எவ்வாறு மாறுபடுகிறது என்று உங்களால் பார்க்க முடியும் நான் இப்பொழுது இந்த அளவை 40 என்று வைக்கிறேன் இப்பொழுது இதில் 28 9 என்று குறித்துக் கொள்கிறேன் நான் 40 டிகிரி என்று குறித்துக் கொள்கிறேன் அதாவது 40 மைனஸ் Ɵ0 எனில் 15 டிகிரி ஆகும் அதாவது கோணம் 15 என்று இருக்கும் பொழுது மின்சார அளவானது 28 9 என்று இருக்கிறது நான் அளவை மாற்றுகிறேன் அதாவது 40 அளவிலிருந்து 50 அளவிற்கு மாற்றுகிறேன் இப்பொழுது மின்சார அளவு 26 2 என்று இருக்கிறது கோணம் ஆனது 25 டிகிரி அதாவது 50 மைனஸ் 25 எனவே நமக்கு 25 டிகிரி ஆகும் அதாவது 50 மைனஸ் Ɵ0 என்று இருக்கும்பொழுது 25 டிகிரி என்று கிடைக்கிறது இவ்வாறாக நீங்கள் கோணத்தை மாற்றி மின்சார அளவை குறித்துக்கொள்ள வேண்டும் நான் இங்கே அளவுகளை குறித்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் உங்களுக்கு காண்பிப்பதற்காக அளவுகளை எடுக்கிறேன் இப்பொழுது 60 டிகிரி கோணத்திற்கு 23 8 என்று இருக்கிறது மேலும் 70 டிகிரி இருக்கும் பொழுது 19 1 என்றும் 90 என்று இருக்கும்பொழுது 13 0 என்றும் இருக்கிறது அதாவது அளவானது 90 மைனஸ் 25 ஆகும் நான் இப்பொழுது 100 என்ற அளவிற்கு பார்த்தேன் என்றால் 4 6 என்று காட்டுகிறது மேலும் 110 என்ற அளவிற்கு 0 9 என்று காட்டுகிறது இப்பொழுது 200 என்ற அளவிற்கு என்ன அளவு என்று பார்க்கலாம் ஆனால் இது 200 இல்லை அளவானது 120 ஆகும் எனவே 120 மைனஸ் Ɵ0 என்பது 95 ஆகும் இப்பொழுது இன்டன் சிட்டி 0 என்று வரவேண்டும் மின்சார அளவு 0 என்று காட்ட வேண்டும் ஆனால் நமக்கு 95 என்று கிடைக்கிறது இங்கு ஏதோ ஒரு பிழை இருக்கிறது எனவே சோதனையை மீண்டும் செய்ய வேண்டும் இப்பொழுது 140 என்று இருக்கும்பொழுது 2 6 என்றும் 150 என்று இருக்கும்பொழுது 6 5 என்றும் 160 என்று இருக்கும்பொழுது 12 2 என்றும் 170 என்று இருக்கும்பொழுது16 9 என்றும் 180 என்று இருக்கும்பொழுது 22 2 என்றும் இருக்கிறது இப்பொழுது 200 என்று இருக்கும்பொழுது இந்த அளவானது குறைய ஆரம்பிக்கிறது நான் இப்பொழுது இந்த கோணத்தை அதிகமாக்குகிறேன் நான் இப்பொழுது 220 என்ற அளவில் வைத்திருக்கிறேன் அதாவது 220 மைனஸ் 25 என்று இருக்கும்பொழுது 195 என்று கிடைக்கிறது எனக்கு மீண்டும் அதிக அளவு கிடைக்கிறது இந்த அளவானது 180 டிகிரி என்று இருக்க வேண்டும் ஏற்கனவே எடுத்த அளவில் ஏதோ பிழை இருக்க வாய்ப்பிருக்கிறது அந்த அளவானது 25 என்று இல்லாமல் இருக்கலாம் நான் இப்பொழுது அதை சரி பார்க்கிறேன் மீண்டும் பழைய நிலைக்கே சென்று சரி பார்க்கிறேன் எனக்கு எல்லா நிலைகளிலும் நேர் மின்னோட்டம் கிடைத்திருக்கிறது நான் இப்பொழுது 240 என்று வைத்திருக்கிறேன் அளவு குறைகிறது இப்பொழுது 260 என்று இருக்கும்பொழுது அளவு குறைகிறது இப்பொழுது 280 என்று இருக்கும்போது ஏறத்தாள 4 4 என்று கிடைக்கிறது அடுத்ததாக 300 என்று இருக்கும்பொழுது ஏறத்தாள 0 என்று கிடைக்கிறது இப்பொழுது 320 340 என்று அதிகரிக்கும் பொழுது மின்சார அளவும் அதிகரிக்கிறது அடுத்தது 360 என்று இருக்கும்பொழுது அதாவது 0 என்று இருக்கும்பொழுது மீண்டும் சோதனையை செய்கிறோம் என்று அர்த்தம் இப்பொழுது 20 அல்லது சுமார் 30 என்று இருக்கிறது இப்பொழுது மீண்டும் அளவெடுக்க வேண்டும் நான் ஏற்கனவே 25 என்று எடுத்த அளவிற்கு பதிலாக 30 டிகிரி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஆரம்ப அளவு 30 ஆகும் நான் ஏற்கனவே தவறாக அளவு எடுத்துள்ளேன் இப்பொழுது இங்கு பார்த்தீர்களென்றால் 30 என்று இருக்கும்பொழுது நமக்கு அதிகபட்ச அளவு கிடைக்கிறது எனவே 25 மதிப்பிற்கு பதிலாக 30 என்று நீங்கள் கழிக்கவேண்டும் இப்பொழுது படத்தைப் பாருங்கள் இந்த வரைபடம் என்பது முதலில் வரைந்த படி இல்லை இப்பொழுது இது ஒரு சராசரி வளைவாக இருப்பதை பார்க்கிறீர்கள் இந்த வளைவானது cos இருமடி வரைபடத்திற்கு தகுந்தவாறு உள்ளது இப்பொழுது படத்திலுள்ள வளைவுகள் அத்தனையும் கோட்டிற்கு மேலேயே உள்ளது எதிர் பகுதியில் அதாவது நெகட்டிவ் பகுதியில் வளைவுகள் கிடையாது முனைவாக்கம் பெற்ற ஒளியின் இன்டன்சிட்டி ஒளி அச்சை பொருத்து எவ்வாறு மாறுபடுகிறது என்றால் cos Ɵ பகுதிக்கு இருமடிக்கு தகுந்தவாறு உள்ளது அதாவது மாலசின் விதிப்படி உள்ளது இதுதான் மாலசின் விதியை சரிபார்க்கும் சோதனையாகும் உங்களுக்கு புரியும்படி நான் விளக்கியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் இங்கே நாம் ஒளியை முனைவாக்கம் செய்யவேண்டிய அவசியமில்லை தேவை என்றால் நீங்கள் இயற்கையான ஒளியை உபயோகிக்கலாம் ஆனால் இந்த சோதனையை செய்வதற்கு நமக்கு அதிகமான இன்டன்சிட்டி தேவைப்படுகிறது உங்களுக்கு அந்த ஒளியில் போதுமான அளவு மின்சாரம் கிடைக்காது எனவே நாம் இங்கே லேசர் ஒளியை உபயோகப்படுத்துகிறோம் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்